சென்ற வகுப்பில் போட்டோ எலாஸ்டிசிடியின் அறிமுகத்தை சுருக்கமாகப் பார்த்தோம் அதற்கு உதாரணமாக நான்கு புள்ளிகளில் வளைந்த ஒரு உலோக துண்டை பார்த்தோம் உண்மையில் இந்த போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகள் 1 2விளிம்புகளை பிரதிபலிக்கின்றனவா என்று கண்டோம் இதில் உள்ள நன்மை என்ன ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகள் உங்களிடம் இருந்தால் 1 2 மதிப்பை கணிதவியல் முறையில் பகுப்பாய்வு செய்து அதன் விளிம்புகளை வரைந்து அவை பரிசோதனை மூலம் பெறப்பட்ட விளிம்புகளுடன் பொருந்துகின்றனவா என்று ஒப்பிட்டு பார்க்கலாம் வட்ட வடிவ மற்றும் நீள் வட்ட வடிவ ஓட்டைகளை விட விரிசலானது மிக ஆபத்தானது என்பதை வலியுறுத்த அந்த விளிம்பு அமைப்புகள் உபயோகப்படுகிறது அந்த விளிம்பு அமைப்புகளை மீண்டும் நாம் பார்க்கலாம் இங்கே மீண்டும் ஒரு பிளேட்டில் உள்ள வட்ட வடிவ ஓட்டை நீள்வட்ட வடிவ ஓட்டை மற்றும் விரிசல் ஆகியவை உள்ளன விசையின் அளவை 7 ஆக தொடர்ந்தால் விரிசல் உருவாகும் விளிம்புகளின் எண்ணிக்கை பிளேட்டில் உள்ள வட்ட வடிவ ஓட்டை நீள்வட்ட வடிவ ஓட்டையில் உருவாகும் விளிம்புகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் இதன் மூலம் நாம் பெறும் நன்மை என்னவென்றால் விரிசலுக்கு அருகில் நாம் ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம் இந்த சமன்பாடுகள் சரியா இல்லையா என்று நாம் பார்க்கப் போகிறோம் ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளின் வரலாற்றை உற்று நோக்கினால் அவை போட்டோ எலாஸ்டிக் விளிம்புகளின் வடிவியல் தன்மையைப் பொருத்து மேம்படுத்தப்பட்டது விரிசலுக்கு அருகில் உள்ள விளிம்புகளின் சிறப்பம்சங்களை பாருங்கள் என்று நான் முன்பே கூறினேன் விளிம்புகளின் சிறப்பம்சங்களை நாம் பார்ப்போம் படத்தில் காட்டியுள்ளவாறு விரிசலின் ரெஃபரன்ஸ் அச்சை எடுத்துக் கொள்க அச்சுக்கு மேலே மற்றும் கீழே உள்ள விளிம்புகள் சமச்சீரானவை ஆனால் மேலே உள்ள விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்து உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவேண்டும் ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளை உருவாக்கிய உடன் 1 2விளிம்புகளை நாம் வரையலாம் இதை சோதனை மூலம் பெறப்பட்ட விளிம்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதுவரை காத்திருக்கவும் Historical development Contributions of Inglis Griffith and Irwin ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மென்ட் கான்ட்ரிபியூஷன் ஆப் இங்லீஸ் கிரிப்த் அண்ட் இர்வின் அதனுடைய வரலாற்று மேம்பாடுகளை பார்க்கலாம் 1913ல் இங்லீஸ் அவர்கள் நீள்வட்ட வடிவ ஓட்டை கொண்ட டென்ஷன் ஸ்ட்ரிப்பில் மேற்கொண்ட ஆய்வுகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் அந்த ஆய்வில் அவர் வலியுறுத்தியது என்ன 1898ல் ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன் கணக்கீடுகளை முதன்முதலில் ஆய்வு செய்தவர் கிரஸ்ச் ஆகும் வட்ட வடிவ ஓட்டை கொண்ட முடிவற்ற பிளேட்டில் ஆய்வு மேற்கொண்டார் கார்ட்டீசியன் மற்றும் போலார் அச்சுக்களினால் இது சாத்தியமானது மேலும் அந்த ஓட்டை ஆனது போலார் அச்சுக்களினால் ஆராய்ச்சிகள் மூலம் உருவாக்கப்பட்டது இதில் அந்த ஓட்டையின் எல்லை வரையறையை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எனவே முதன் முதலில் வட்ட வடிவ ஓட்டை கொண்ட முடிவற்ற பிளேட்டில் கிரஸ்ச் ஆய்வு மேற்கொண்டார் ஆனால் நீள்வட்ட வடிவ ஓட்டையை பற்றி ஆய்வு செய்வதற்கு இங்லீஸ் 15 வருடங்கள் எடுத்துக் கொண்டார் நீள்வட்ட வடிவ ஓட்டை பற்றி ஆய்வு செய்வதற்கு நீங்கள் அதன் எல்லை வரையறையை குறிப்பிட வேண்டும் அதன் பிறகு கணக்கீடுகளை கையாள்வதற்கு எளிதாக நீள்வட்ட அச்சுகளை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் விரிசலின் முக்கியத்துவத்தை அறியலாம் மேற்கண்ட படத்தை உற்று நோக்குக இதை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும் இதை நான் ஒரு முடிவுள்ள திரையில் காண்பிக்கிறேன் ஆனால் இது நீள்வட்ட வடிவ ஓட்டை கொண்ட ஒரு முடிவற்ற பிளேட் என்று கருதுக தெளிவான பார்வை இது பெரிது படுத்தப்பட்டுள்ளது இங்கே ஒரு சிறிய பிக்சல் பிழை உள்ளது நெட்டச்சு நேராக உள்ளதாக கருதுக இங்கே ஒரு டென்ஷன் ஸ்ட்ரிப்பில் நீள்வட்ட வடிவ ஓட்டை உள்ளது அச்சைப் பொருத்து மாற்றமடையும் ஸ்ட்ரெஸ் xx இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த ஸ்ட்ரெஸ் வெளியே உள்ள ஸ்ட்ரெஸ் 0போல் 12ab அளவு கொண்டது இதை நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் படித்திருப்பீர்கள் bன் மதிப்பு பூஜ்யம் எனக் கொண்டால் பாக்டர் 12ab முடிவற்ற மதிப்பைப் பெறுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன ஸ்ட்ரெஸ் மதிப்பு அதிகமாகிறது என்பது ஒரு அர்த்தம் ஒரு விரிசலை குறிப்பிடுவதற்கான ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனின் வழிமுறை இனி செல்லுபடியாகாது என்பது மற்றொரு அர்த்தமாகும் விரிசல் போன்ற சிக்கலான விஷயத்தை கையாள உங்களுக்கு மேம்பட்ட கணித அணுகுமுறைகள் தேவை நீள்வட்ட வடிவ ஓட்டையின் நன்மைகள் என்ன குறுக்கு அச்சை மாற்றுவதன் மூலம் நமக்கு கிடைத்துள்ள தீர்வை சரிபார்க்கலாம் Extremum cases of an elliptical hole எக்ஸ்ட்ரீமெம் கேசஸ் ஆப் ஏன் எலிப்டிக்கல் ஹோல் குறுக்கு அச்சையும் நெட்டச்சையும் நான் சமமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு தட்டில் உள்ள வட்ட வடிவ ஓட்டை போன்ற கணக்கீடு ஆகிவிடும் ஒருவேளை b மற்றும் a ஆகியவற்றை சமம் என எடுத்துக்கொண்டால் max30 என்று கிடைக்கும் 1898ல் கிர்ஷ்ச் என்பவர் இதை கண்டறிந்தார் ஓட்டை வட்டவடிவில் இருக்கும் பொழுது அதிகபட்ச ஸ்டிரஸ் வெளியில் உள்ள ஸ்ட்ரஸை விட 3 மடங்கு இருக்கும் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பாக்டர் 3 என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல் நீள்வட்ட வடிவ ஓட்டைக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பாக்டர் என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் b0 என ஆகும் பொழுது விரிசல் போன்ற வடிவம் உருவாகும் சுருக்கமாக கூறினால் இதுபோன்ற கணக்கீடுகளை புதிய அணுகுமுறை மூலம் கையாள வேண்டும் இப்போது மீண்டும் வருவோம் ஒருவேளை நீங்கள் வட்ட வடிவ ஓட்டைக் கொண்ட தட்டை எடுத்துக் கொண்டால் அதில் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் மட்டுமே இருக்கும் மற்றும் ஸ்டிரஸ் அதிகபட்ச மதிப்பை அடையும்வரை முறிவு ஏற்படாது ஆனால் விரிசல் இருக்கும்பொழுது ஸ்டிரஸ் முடிவற்ற மதிப்பைப் பெறுகிறது ஆனால் உண்மையில் எதுவுமே முடிவற்றதல்ல அதிகபட்சமாக ஸ்டிரஸ் ஆனது பிளாஸ்டிக் நிலையை அடையும் இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒருவேளை விரிசல் இருந்தால் இங்லீஸின் நேரடி விளக்கமானது எதுவுமே திட நிலையில் இருக்காது என்பதை வலியுறுத்துகிறது ஏனென்றால் செலுத்தப்படும் விசை மிகக் குறைவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு முடிவற்ற நிலையை அடைகிறது அது இறுதியில் துண்டுகளாக உடைக்கப்படலாம் ஆனால் அதைப்பற்றி நீங்கள் பார்க்கப் போவதில்லை ஆனால் உண்மையில் சில அமைப்புகளில் விரிசல்கள் இருக்கும் அதனால் அந்த அமைப்பு தூளாக நொறுங்குவதில்லை இங்லீஸின் பகுப்பாய்வு முடிவின் ஒரு முகம் இதைக் காட்டுகிறது அமைப்புகளில் உள்ள விரிசல்கள் பற்றி விளக்குவதற்கு கிரிஃபித் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார் அதாவது விரிசல் பெரிதாவதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது இதுவே 1920ல் கிரிஃபித் பங்களிப்பாகும் கண்ணாடியில் ஏற்படும் விரிசல்கள் பற்றி ஆராய்ச்சி செய்வதை அவர் விரும்பினார் மேலும் விரிசல்கள் பெரிதாவதற்கான கருத்துருக்களை உருவாக்கினார் விரிசல்கள் மிகவும் ஆபத்தானவை என்று எச்சரித்தார் இதன் மூலம் அமைப்பானது விரிசல்களை கொண்டிருக்கும் என்று தர்க்க ரீதியில் விளக்கப்பட்டது ஒரு விரிசல் இருப்பதால் அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டியதில்லை மேற்பரப்புகளில் விரிசல்கள் உண்டாகி பெரிதடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் பொழுது அந்த அமைப்பானது உடைந்து விடுகிறது இதுபோல நடைமுறையில் அதிக எண்ணிக்கையிலான நிகழ்வுகளை காணலாம் பரிசோதனை செய்யும் பொழுது விரிசல் உள்ள இடத்தில் அது பெரிதாகி இறுதியில் முறிவு ஏற்படுகிறது 1920ல் கிரிஃபித் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் நான் முன்பு குறிப்பிட்டது போல ஒரு அமைப்பில் ஏற்கனவே உள்ள விரிசல் பெரிதாகும் என்று அவர் வகுத்தார் விரிசல் பெரிதாகும் பொழுது அமைப்பின் ஆற்றல் குறைகிறது எனவே ஒரு அமைப்பில் உள்ள விரிசல் வளரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் பொழுது முறிவு உண்டாகிறது ஒரு அமைப்பில் விரிசல் இருக்கும் பொழுது அதன் மீது அளிக்கப்படும் விசை சிறியதாக இருந்தாலும் அது உடைந்து விடும் என்று நாம் கூற முடியாது அது அப்படி அல்ல இங்லீஸின் பங்களிப்பை நீங்கள் பாராட்ட வேண்டும் பகுப்பாய்வு ரீதியில் ஒரு விரிசல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர் கண்டறிந்தார் விரிசலுக்குண்டான வழிமுறைகளை கிரிஃபித் வகுத்திருந்தாலும் உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருந்ததால் அது கவனிக்கப்படவில்லை இதுபோல் சில சமயங்களில் நிகழும் ஒருவர் அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் போது அவரைச் சுற்றி அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுதுதான் ஆராய்ச்சியில் அவர் பங்களிப்பு என்ன என்று மற்றவர்கள் உற்று நோக்குவார்கள் மேலும் உலகப் போருக்குப் பிறகு மனச்சோர்வும் இருந்தது மக்கள் அன்றாட வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட்டனர் எனவே அவர்கள் உண்மையில் அறிவியலைப் பற்றி கவலைப்படவில்லை அதனால் அது கவனிக்கப்படவில்லை அதில் மற்றொரு அம்சமும் உள்ளது கிரிஃபித் ஒரு ஏற்கத்தக்க அளவுருவை உருவாக்கவில்லை அறிவியல் அல்லது கலைத் துறையின் எந்தவொரு வளர்ச்சிக்கும் ஒரு சலசலப்பு தேவைப்படுகிறது இந்த சலசலப்பு மிக முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும் அந்த சலசலப்பை உற்று நோக்கும் பொழுது அது என்ன கூற வருகிறது என்பதை நாம் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் ஏற்கத்தக்க அளவுருக்களை உருவாக்க வேண்டும் அதுவரை முறிவானது மக்களால் கவனிக்கப்படாது பின்னாளில் 1948 ல் அந்த பங்களிப்பை இர்வின் செய்தார் 1920 அல்லது 22 ல் கிரிஃபித் அனைத்துவித பரிசோதனைகளையும் நிகழ்த்தினார் 1948 ல் இர்வின் இதை டக்டைல் உலோகத்திற்கு நிகழ்த்தினார் கிரிஃபித் அது அனைத்து பரிசோதனைகளையும் கண்ணாடியில் மேற்கொண்டார் மேலும் இங்லீஸின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் கிரிஃபித் ன் புரிதல் மிக முக்கியமானதாகும் விரிசல் வளர்ச்சி பற்றி அவர் சரியான யோசனைகளைக் கொண்டிருந்தார் ஆனால் அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவதற்கு உண்டான தருணம் ஏற்படவில்லை மிகவும் சுவாரசியமான சில உதாரணங்களை பார்க்கலாம் இந்த இயங்கு படத்தை கவனித்து அது எதைக் குறிக்கிறது என்று அடையாளம் காணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்தத் தட்டில் ஒரு விரிசல் இருந்ததை பார்த்தீர்களா அதில் என்ன நடந்தது நீங்கள் ஒரு பேனாவால் அதை அழுத்தும்போது விரிசலில் என்ன நிகழ்கிறது விரிசலானது நீளமாக வளர்கிறது நான் அந்த விசையை நீக்கும் பொழுது விரிசல் மூடிக்கொள்கிறது என்பதை நீங்கள் காணலாம் பிரிட்டில் உலோகங்களான மைக்கா கண்ணாடி போன்றவற்றில் விசையை நீக்கும் பொழுது விரிசல் மூடிக்கொள்கிறது என்று கிரிஃபித் கவனித்தார் இது நமக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒன்று இதுபோன்ற மீளக்கூடிய செயல்முறை இருந்தால் சமன்பாடுகளை உருவாக்குவது எளிதானது திடப் பொருளில் ஏற்படும் முறிவானது ஒரு மீளா செயல்முறையாகும் ஏனென்றால் இங்கே பிளாஸ்டிக் நெகிழ்வு ஏற்படுகிறது ஆற்றல் சிதறடிக்க படுவதால் பழைய நிலைமைக்கு திரும்பி வர முடியாது அதிக பிரிட்டில் தன்மை கொண்ட உலோகங்களில் ஒரு சில நிலைகளில் விரிசலானது தானாகவே மூடிக் கொள்கிறது வெளியேற்றப்படும் ஆற்றலின் வீதத்தைப் பற்றி நாம் நினைவு கூறும் போது விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது இப்பொழுது அந்த விரிசலை மூடுவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் இதைப் பயன்படுத்தி விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது என்று கண்டறியலாம் இதுபோன்ற கணக்கீடுகளை கணித ரீதியில் தீர்ப்பதற்கு இது உதவும் இது எங்களுடைய பரிசோதனைக் கூடத்தில் நிகழ்ந்த விபத்து ஆகும் இதை நான் வேகமாக பதிவு செய்து இந்த பாடத்தில் சேர்த்துள்ளேன் இப்பொழுது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு கண்ணாடி தட்டை எடுத்துக்கொண்டு அதன் மீது கல்லை எறியும் போது அது உடைகிறது செலோபேன் டேப் மூலம் அதை ஒட்ட வைத்து கண்ணாடியாக மாற்றியுள்ளேன் இதில் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் கல் கொண்டு எறியும் பொழுது அந்த கண்ணாடிக்கு ஆற்றலை அளிக்கிறேன் அந்த கண்ணாடி அந்த ஆற்றலை சிதைவடைய செய்கிறது இது எந்த முறையில் நிகழ்ந்தது இந்த கண்ணாடியின் நடுப்பகுதியில் சிறிது நீக்கப்பட்டுள்ளது மற்றும் விரிசல்கள் பல கிளைகளாக உள்ளன இது மிக முக்கியமானது பிராக்சர் பற்றிய கோட்பாடுகளை நான் உருவாக்கும் பொழுது அந்த கோட்பாடானது இங்கே எத்தனை விரிசல்கள் உள்ளன எந்த திசையில் வளர்கின்றது போன்றவற்றிற்கு பதில் அளிக்க வேண்டும் ஒருவர் பொதுவாக இந்த கண்ணாடி உடைந்து விட்டது அதை மாற்ற வேண்டும் என்று கூறுவார் ஆனால் ஒரு விஞ்ஞானி அந்த கண்ணாடியில் எவ்வாறு ஆற்றல் வெளியேற்றப்பட்டது விரிசல்கள் எத்தனை கிளைகளாக உள்ளன இதை எவ்வாறு கையாள்வது என்று நினைப்பார் நான் மற்றுமொரு உதாரணத்தை காட்டுகிறேன் இப்பொழுது மீண்டும் இந்த இயங்கு படத்தை பாருங்கள் இது ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட காகிதம் ஆகும் இதை நான் மீண்டும் காட்டுகிறேன் இது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு அளிக்கிறது இங்கே ஒரு விரிசலானது குறிப்பிட்ட வேகத்தில் வளர்ந்து திடீரென்று இரண்டு கிளைகளாக பிரிகிறது இதை மீண்டும் காட்டுகிறேன் நீங்கள் உற்று நோக்குங்கள் விரிசலின் வேகம் உயரும் பொழுது இரண்டு கிளைகளாக பிரிகிறது பிராக்சர் மெக்கானிக்ஸ் பார்வையில் உற்று நோக்கும் பொழுது இங்கே என்ன நிகழுகிறது நான் பிராக்சர் சம்பந்தமான கோட்பாட்டை உருவாக்கினேன் அது ஏன் இந்த விரிசல் இரண்டு கிளைகளாக பிரிந்தது என்பது பற்றி கூற வேண்டும் இந்த இயங்கு படத்தை உற்று நோக்கும் பொழுது விரிசலின் வேகம் உயர்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இயக்க ஆற்றல் அதிகமாக உள்ள பொழுது என்ன நிகழ்கிறது விரிசலின் வேகம் அதிகரிக்கிறதுஅது போட்டோ எலாஸ்டிக் பகுப்பாய்வு முறையில் நிறுவப்பட்டுள்ளது டைனமிக் போட்டோ எலாஸ்டிசிட்டி பயன்படுத்தும் பொழுது விரிசலானது ராய்லே அலையின் வேகத்தில் செல்கிறது அதற்கு மேல் வேகமாக செல்ல முடியாது எனவே அதிகமான ஆற்றல் வெளியேற முடியாது அதனால் அதிகமான ஆற்றலை வெளியேற்றுவதற்கு விரிசலானது கிளைகளாக பிரிகிறது எனவே போட்டோ எலாஸ்டிசிட்டி ஆனது பிராக்சர் மெக்கானிக்ஸ் உடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது ஒரு உலோகத்தில் விரிசல் வளர்வதற்கு எல்லை உண்டு அது ராய்லே அலையின் வேகத்தை பொருத்தது இது முதன் முதலில் கால் தொப் என்பவர் மூலம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது அவர் காஸ்டிக்ஸ் முறையில் நிறைய பரிசோதனைகளை செய்தார் அந்த இயங்கு படத்தை மீண்டும் பாருங்கள் விரிசலின் வேகம் உயருகிறது மற்றும் அது கிளைகளாக பிரிகிறது என்பதை இந்த இயங்கு படம் காட்டுகிறது பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்பது பல துறைகளை உள்ளடக்கிய பெரும் பகுதி என்பதை ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம் அதில் உலோக அறிவியல் நான் டெஸ்ட்ரக்டிவ் சோதனை ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பு ஆகியவை உள்ளடக்கியுள்ளது இந்த ஒவ்வொன்றின் அம்சம் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் உலோக அறிவியல் ஆனது பிராக்ச்சரை உள்ளடக்கியது இது கிளீவேஜ் அல்லது டக்டைல் பிராக்ச்சரா பிராக்சர் செயல்முறைகள் மற்றும் பிராக்சர் டஃப்னஸின் அளவீடு போன்றவை உலோக அறிவியல் தலைப்பின் கீழ் வரும் நான் டெஸ்ட்ரக்டிவ் சோதனையில் ஒரு விரிசலை எவ்வாறு கண்டறிவது மற்றும் அதை எவ்வாறு கண்காணிப்பது என்பதை கண்டுபிடிக்கலாம் எந்த கால இடைவெளியில் நீங்கள் விரிசலை கண்காணிக்க வேண்டும் இறுதியாக நாம் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பிற்கு வருவோம் இதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன ஸ்டிரஸ் பீல்டை உருவாக்க வேண்டும் இந்த விவரங்கள் மற்றும் பிராக்சர் டஃப்னஸின் ஆகியவற்றைக் கொண்டு வடிவமைப்பின் வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது டேமேஜ் டாலரண்ட் வடிவமைப்பின் வழிமுறைகளை உருவாக்க உதவும் என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இதில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஒன்று பாதுகாப்பான வடிவமைப்பு பெடிக் பற்றி வழக்கமான முறையில் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அது முடிவற்ற சைக்கிள் வரை செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர் இது சாத்தியமல்ல ஆனால் அந்த அமைப்பானது நாம் எதிர்பார்க்கும் சைக்கிள் வரை பாதுகாப்பாக உள்ளது என்று கூறலாம் இவ்வாறாக நாம் இதை பார்க்கிறோம் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஆகும் இதை மற்றொரு கோணத்தில் பார்த்தோமேயானால் அணுமின் நிலையம் போன்ற கடினமான அமைப்புகளை நிறுவும் பொழுது அது பேரழிவிற்கு வழிவகுக்கும் இதை தோல்வியுற்ற பாதுகாப்பான வடிவமைப்பு என நீங்கள் அழைப்பீர்கள் ஒன்று பலவிசை செயல்படும் பாதை அமைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்பு தோல்வி அடைந்தால் மொத்த கட்டமைப்பும் தோல்வி அடையும் என்று நாம் விரும்புவதில்லை ஒரு சிறந்த உதாரணமாக நாம் விளையாட்டாக அட்டைகளை வைத்து கோட்டை போல கட்டுவோம் அதில் ஏதேனும் ஒன்றை நாம் உருவி விட்டாலோ அல்லது எடுத்து விட்டாலோ அந்த மொத்த கட்டமைப்பும் குலைந்துவிடும் பலவிசை செயல்படும் பாதை தேவைப்படுகிறது மனித உடம்பை உற்றுநோக்கினால் கடவுள் நமக்கு இரண்டு சிறுநீரகங்கள் கொடுத்துள்ளார் அதில் ஒன்று தோல்வி அடைந்தாலும் கூட மற்றொன்றை வைத்து வாழலாம் இதற்கு மற்றொரு சிறுநீரகம் உதவி புரியும் இதை நாம் இயற்கையின் படைப்புகளிலும் பார்க்கலாம் சில முக்கியமான விஷயங்கள் தேவைக்கும் ஏற்பட்டிருக்கும் எனவே தேர்வுமுறை ஒரு எல்லைக்கு அப்பால் நீட்ட வேண்டாம் எனவே நாம் பலவிசை கொண்ட பாதையை பெற்றிருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வடிவமைப்பில் விரிசல் இருந்தால் அதை தடுக்கும் அமைப்பையும் நான் பெற்றிருக்க வேண்டும் இதற்கான வழிமுறைகளையும் கொண்டிருக்க வேண்டும் இறுதியாக அந்த அமைப்பு தோல்வி அடைவதற்கு முன் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதாக இருக்க வேண்டும் லீக் பிபோர் பிரேக் என்பதை LBB என்று கூறலாம் LBB என்பது அணு தொழில்நுட்பத்தில் மிகவும் முக்கியமான வரைமுறை ஆகும் இந்த LBB வரைமுறையை பின்பற்றாத கூறுகளை அணுமின் நிலையங்களில் நிறுவ அனுமதிப்பதில்லை எனவே நாம் பாதுகாப்பாக உணரலாம் இங்கே அறிவியல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை நாம் எல்லா தருணங்களிலும் வலியுறுத்தி வருகிறோம் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் ஆனது ஒரு அமைப்பின் உள்ளே உள்ள குறைபாடுகளையும் அணுகும் அது நடைமுறையில் உள்ள பொறியியல் சிக்கல்களை ஒத்தது அது எவ்வாறு நடக்கிறது இங்கே ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஐ கண்டுபிடிப்பதற்காக ஸ்டிரஸ் அனாலிசிஸ் பயன்படுகிறது ஒரு அமைப்பில் உள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளின் அளவை ஆரம்பத்திலேயே நான் டெஸ்ட்ரக்ட்டிவ் சோதனை மூலம் கண்டறியலாம் பிராக்சர் டஃப்னஸ் ஐ கண்டுபிடிப்பதற்காக உலோக அறிவியலின் வழிமுறைகளை நாம் உருவாக்கலாம் இது மிக முக்கியமானதாகும் நான் டெஸ்ட்ரக்ட்டிவ் சோதனையில் அது கண்டறியக்கூடிய குறைந்தபட்ச அளவு என்ன என்பதை பார்க்கலாம் எனவே ஆரம்ப நிலையில் விரிசலின் அளவு என்ன என்பதை நாம் அனுமானம் கொள்ளலாம் இதை நாம் கணக்கீடுகள் மூலமாகவும் கண்டறியலாம் நான் டெஸ்ட்ரக்ட்டிவ் சோதனை இருந்தாலும் கூட கணக்கீடுகள் மூலம் இதை தீர்ப்பது மிகவும் சிறந்தது NDT சோதனையும் முக்கியமானதே அனைத்து விவரங்களையும் கொண்டு ஒரு பாதுகாப்பான வடிவமைப்பை உருவாக்க முடியும் Classification of LEFM and EPFM க்ளாசிபிகேஷன் ஆப் LEFM மற்றும் EPFM நீங்கள் நினைப்பது போலவே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸில் இரண்டு பெரும் பிரிவுகள் உள்ளன ஒன்று லீனியர் எலாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் மற்றொன்று எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் ஆனது டக்டைல் அதிக வலுவுள்ள அலாய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அமைப்புகளை உற்று நோக்குகிறது பிராக்ச்சர் மெக்கானிக்சை நாம் தேனிரும்பு உலோகத்திற்கு பயன்படுத்துவதில்லை இது மிக முக்கியமானது அதிக வலுவுள்ள அலாய் உலோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதிக வலுவுள்ள அலாய் பிரட்டில் தன்மையில் தோல்வியடைகிறது இதிலிருந்தே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் உருவானது இதைத்தான் நான் முன்பே குறிப்பிட்டேன் கிரிஃபித் உருவாக்கிய அனைத்து வழிமுறைகளும் பிரட்டில் உலோகத்திற்கே பொருந்தும் 1948 ல் இர்வின் என்பவர் இதை டக்டைல் மற்றும் அதிக வலுவுள்ள உலோகத்திற்கு பயன்படுத்தினார் இதை அவர் எவ்வாறு செய்தார் என்பதை பார்க்கலாம் ஆற்றல் வெளியிடும் வீதத்தை உற்று நோக்கும் பொழுது கிரிஃபித் உருவாக்கிய வழிமுறைகளை அவர் எவ்வாறு கையாண்டார் என்பது புரியும் கிரிஃபித் என்ன செய்தார் இங்லீஸின் தீர்வானது விரிசல் மிகவும் ஆபத்தானது என்பதை எச்சரிக்கிறது எனவே அனைவரும் விரிசல் மிகவும் முக்கியமானது என்று நினைத்தனர் அவர்கள் அனைவரும் அதற்குண்டான வழிமுறைகளை உருவாக்கினர் அதில் முக்கியமான ஒன்று மட்டும் தவறிவிட்டது அதை இர்வின் சுட்டிக்காட்டினார் அவர் விரிசலில் கவனம் செலுத்துவதற்கு பதில் விரிசலின் நுனியில் கவனம் செலுத்தினார் அதன் பிறகு பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் மிகவும் எளிதாகிவிட்டது அவர் என்ன செய்தார் விரிசலின் நுனியில் கவனம் செலுத்தும்போது அவர் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மற்றும் ஆற்றல் வெளியிடும் வீதம் என்ற இரண்டு அளவுருக்களை உருவாக்கினார் இதுவே இர்வின் பங்களிப்பு ஆகும் இதற்கு முந்திய ஒரு வகுப்பில் விரிசல் இருக்கும் பொழுது அந்த விரலின் நுனியை நாம் ஆரம்பம் என்று எடுத்துக் கொண்டோம் விரிசலின் அச்சை x அச்சு எனக் கொண்டோம் எனவே இவை அனைத்தும் இர்வின் பங்களிப்பு ஆகும் அவர் விரிசலின் நுனியில் கவனம் செலுத்தியதால் நமக்கு தேவையான அளவுருட்கள் கிடைத்தன ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் உற்று நோக்கும் பொழுது அது மிகவும் வேடிக்கையான ஒன்றாக இருக்கும் அதை தவிர்த்துவிட்டு கிரிஃபித் மற்றும் இர்வின் என்ன கூறினார் என்பதை உற்று நோக்கினால் மிகவும் எளிதாக புரியும் அமைப்பில் விரிசல் இருக்கும் போது அதிலுள்ள ஸ்ட்ரெஸ் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளோம் அங்கே நிச்சயமாக பிளாஸ்டிக் பகுதி உருவாகி இருக்கும் LEFM ஐ உற்று நோக்கினால் அது விரிசலின் முனையில் உள்ள ஒரு சிறிய பகுதியை மட்டுமே விளக்கும் இங்கே SSY என்ற சுருக்கம் மிக முக்கியமானதாகும் பிளாஸ்டிக் பகுதி ஒரே இடத்தில் குவிந்துள்ளது இங்லீஸின் முடிவுகளை நீங்கள் நேரடியாக இங்கே தொடர்புபடுத்தினால் குழம்பி விடுவீர்கள் அந்த அமைப்பானது நெருங்கி இருக்கும் ஆனால் ஏன் அது இன்னும் திட பொருளாகவே உள்ளது இதற்கான விளக்கத்தை கிரிஃபித் அளித்தார் நடைமுறையில் ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு மிக அதிகமாக இருந்தாலும் அது முடிவற்ற நிலையை பெறுவதில்லை ஒருவேளை அது எலாஸ்டோ பிளாஸ்டிக் உலோகமாக இருந்தால் அது பிளாஸ்டிக் அல்லது வேலை கடின படுத்துவதை பெற்றிருக்கும் இதுபோன்ற சில அம்சங்களும் நிகழும் இங்கே ஸ்ட்ரெஸ்சின் மதிப்பு முடிவற்ற நிலையை பெறுவதில்லை ஆனால் பிளாஸ்டிக் பகுதி ஒரே இடத்தில் குவிந்துள்ளது ஒருவேளை இது ஒரே இடத்தில் அதிகமாக குவிக்கப்பட்டால் LEFM பொருந்தும் ஒருவேளை அது சிறிது பரவி இருந்தால் EPFM பொருந்தும் LEFM மற்றும் EPFM ஆகியவற்றை பிளாஸ்டிக் பகுதியைப் பொருத்து பிரிக்கலாம் LEFM விண்வெளி கட்டமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அது மிகவும் மெல்லிய வடிவமைப்பிற்கு பொருந்தும் ஒருவேளை பெரிதாக இருந்தால் அது கட்டைவிரல் விதியை எதிர்நோக்கும் ஒரு சில விண்வெளி சாதனங்களில் EPFM தேவைப்படுகிறது ஆனால் பெரும்பாலும் விண்வெளி கட்டமைப்புகளில் LEFM பயன்படுத்தப்படுகிறது Based on plastic deformation பேஸ்டு ஆன் பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல விரிசலின் நுனியில் பிளாஸ்டிக் டெபோர்மேஷன் அதிகமாக இருந்தால் அங்கே EPFM பயன்படுத்தப்படுகிறது நான்லீனியர் பயன்பாடுககளான அணு உலை போன்றவற்றில் EPFM மிக முக்கியமானதாகும் நாம் பயன்படுத்தும் உலோகத்தை பொருத்தும் LEFM மற்றும் EPFM ஆகியவற்றை வேறுபடுத்தலாம் இந்த ஸ்லைடில் உள்ளவற்றை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் அதிக வலுவுள்ள அலாய் பிரிசிப்ட்டேஷன் முறையில் உருவாக்கப்பட்ட அலுமினியம் கிளாஸ் ட்ரான்ஷிஷன் வெப்பநிலைக்கு கீழே உள்ள பாலிமர் செராமிக் மற்றும் செராமிக் கம்போசிட்ஸ் போன்ற உலோகங்களுக்கு LEFM பொருத்தமானதாகும் அங்கே EPFM வழிமுறை தோல்வியடையும் இவையாவும் பொதுவான விதிமுறைகள் ஆகும் அவை உறுதியானது அல்ல அது பல்வேறு காரணிகளைப் பொருத்தது உலோகத்தின் தடிமனும் ஒரு காரணியாகும் ஒருவேளை அதிக வலுவுள்ள அலாய் இருந்தால் அதை எவ்வாறு நாம் தேர்ந்தெடுப்பது இன்றைய காலகட்டத்தில் பாலிமர் மிக முக்கியமான ஒன்றாகும் பாலிமர் பற்றி பகுப்பாய்வு செய்யும் போது எந்த நிபந்தனையின் அடிப்படையில் LEFM பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிளாஸ் ட்ரான்ஷிஷன் வெப்பநிலைக்கு கீழே பாலிமர் இருந்தால் LEFM பயன்படுத்தலாம் ஒருவேளை அதை விட அதிக வெப்பநிலையில் இருந்தால் EPFM பயன்படுத்த வேண்டும் Based on materials and applications பேஸ்டு ஆன் மெடீரியல்ஸ் அண்ட் அபப்ளிகேஷன்ஸ் இங்கே சில வழிமுறைகள் உள்ளன இதை நாம் பிரிப்பதை விட ஒரு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் குறைந்த மற்றும் நடுத்தரமான வலுவுள்ள ஸ்டீல் அதிக வெப்பநிலையில் உள்ள உலோகம் அல்லது அதிக ஸ்ட்ரெயின் வீதம் கொண்ட உலோகங்களுக்கு EPFM அல்லது நான் லீனியர் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பொருந்தும் வெடிகுண்டு வெடிப்பு காரணமாக கட்டமைப்புகளின் பாதுகாப்பை அறிய விரும்பும் போது அதிக ஸ்ட்ரெயின் வீதம் மிகவும் முக்கியமானது இவை யாவும் ஸ்ட்ரெயின் வீதம் அதிகமாக இருக்கும் பொழுது நிகழும் இதற்கு சரியான வடிவமைப்பு தேவை குறிப்பாகஅணுசக்தி நிலையங்கள் வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கிளாஸ் ட்ரான்ஷிஷன் வெப்பநிலையை விட அதிகம் கொண்ட பாலிமர் அனல் மின் நிலையங்களில் அதிக செயல்திறன் பெறுவதற்காக டர்பைனில் அதிக வெப்பநிலையில் செராமிக் பயன்படுத்தப்படுகிறது இங்கே செயல்படுத்தப்படும் வெப்பநிலை மிக அதிகமாகும் அதனால் செராமிக் பயன்படுத்தப்படுகிறது இங்கே EPFM பொருந்தும் இது மற்றுமொரு வழிமுறையாகும் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் இவ்வாறாக பிளாஸ்டிக் பகுதியின் அடிப்படையிலேயே LEFM மற்றும் EPFM வகைப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் சில யோசனைகளை பெறலாம் பிளாஸ்டிக் பகுதி என்பது ஒரு சிறிய இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட படமானது பிளாஸ்டிக் பகுதியின் தன்மையை காட்டுகிறது அதிக வலுவுள்ள உலோகத்தின் பிளேன் ஸ்ட்ரெய்ன் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் ஆகியவை காட்டப்பட்டுள்ளன இதை நீங்கள் உற்று நோக்கினால் பிளேன் ஸ்ட்ரெய்னில் உள்ளே பிளாஸ்டிக் பகுதியானது பிளேன் ஸ்ட்ரெஸ் பிளாஸ்டிக் பகுதியை விட சிறியதாக உள்ளது வழக்கமான வடிவமைப்புகளில் ஒரு உலோகம் நீளும் போது அது தோல்வி முறிவு அடைகிறது என்று பார்த்தோம் தோல்விமுறிவு என்பதை வரையறுப்பதற்கு முன்னால் அதனுடைய பயன்பாடுகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் பயன்பாடுகளைப் பொறுத்து தோல்விமுறிவுக்கான அர்த்தத்தை நாம் நிறுவ வேண்டும் அதன்பின் வடிவமைப்புக்கு நாம் செல்ல வேண்டும் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பொருத்தவரை விரிசலின் முனையில் பிளாஸ்டிக் பகுதி மாறாத மதிப்பைக் கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் பகுதியானது ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை அது பிளேன் ஸ்ட்ரெஸ் நிபந்தனை போல பரவியிருந்தால் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பார்வையில் அது ஒருவிதத்தில் நன்மையே அந்த மொத்த அமைப்பும் பிரிட்டில் ஆகவே இருக்கும் அதன் மீது விசை அளிக்கும் போது அது எலாஸ்டிக் போல செயல்படும் அங்கே பிளாஸ்டிக் செயல்பாடு இருக்காது அந்த பிளாஸ்டிக் பகுதியானது விரிசல் எவ்வாறு செயல்படும் என்பதை குறிக்கிறது பிராக்ச்சர் மெக்கானிக்ஸில் விரிசலின் முனையில் பிளாஸ்டிக் பகுதி இருப்பது ஒரு விதத்தில் நன்மையே இது விரிசல் மேலும் வளர்வதை தடுக்கும் பாதுகாப்பு பொருத்தவரை இது மிகவும் நன்மையே இப்பொழுது மற்றொரு உலோகத் தன்மையை எடுத்துக் கொள்வோம் அவை பிளேன் ஸ்ட்ரெஸ் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெய்ன் கொண்ட டக்டைல் உலோகமாகும் இங்கே இன்னும் அதிக அளவில் உள்ள பிளாஸ்டிக் பகுதி பரவி உள்ளது அதை நான் இங்கே வரைய விரும்புகிறேன் பிராக்சர் பற்றி பகுப்பாய்வு செய்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் பிளாஸ்டிக் பகுதி பரவி இருக்கும் நிலையில் டக்டைல் உலோகத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை EPFM பயன்படுத்தலாம் அந்தப் புள்ளிக்கு அப்பால் நாம் பிளாஸ்டிக் கொல்லாப்ஸ் பகுதிக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் சில வடிவமைப்புகள் பிளாஸ்டிக் கொல்லாப்ஸ் முறையில் தோல்வி முறிவு அடையும் எனவே பிராக்சர் மூலம் இங்கே முறிவு ஏற்பட்டதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது முறிவு ஏற்படுவதற்கு முன்னரே பிளாஸ்டிக் பகுதி அந்த அமைப்பு முழுவதும் பரவியிருக்கும் பிராக்சர் பகுப்பாய்வில் தோல்வி மதிப்பீட்டு படங்களை பயன்படுத்துவதற்கு இதுவே காரணமாகும் தோல்வி முறிவு ஆனது பிளாஸ்டிக் கொல்லாப்ஸ் அல்லது பிராக்சர் போன்றவற்றில் எதன் மூலம் நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் எனவே இதுபோன்ற கணக்கீட்டு சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு இது மாதிரியான அணுகுமுறைகள் தேவை எனவே இந்த பிளாஸ்டிக் பகுதியானது இதுபோன்ற கணக்கீட்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு எந்தமாதிரியான கோட்பாடுகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை சுட்டிக் காட்டுகிறது Modes of loading மோட்ஸ் ஆப் லோடிங் இப்பொழுது மற்றுமொரு முக்கிய அம்சத்தை நாம் பார்க்கலாம் விரிசலின் முனையில் எந்த மாதிரியான விசையின் பயன்முறை இருக்கும் இதை மீண்டும் இர்வின் விளக்கினார் விரிசலின் இரண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக நகர்வதற்கு மூன்று தனிப்பட்ட வழிமுறைகள் உள்ளன என்பதை அவர் உற்று நோக்கினார் இந்த இயங்கு படத்தை பற்றி இப்பொழுது நாம் எழுத முடியாது அதை ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம் மேற்கண்ட படத்தில் காட்டியுள்ள அவற்றை மட்டுமே நாம் எழுத முடியும் அவை மோடு I மோடு II மற்றும் மோடு III என்று குறிக்கப்படும் மூன்று தனிப்பட்ட வழிமுறைகளில் விரிசலின் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்திசையில் நகர்கிறது பொதுவான எலாஸ்டிக் நிலைகளில் விரிசலின் தன்மைகள் இந்த மூன்று மோடுகள் மூலம் விவரிக்கப்படுகிறது ஒரு பொதுவான கணக்கீட்டில் மோடு I மோடு II மற்றும் மோடு III ஆகியவை இணைந்தே இருக்கும் Mode I loading மோடு I லோடிங் இது பெரும்பாலும் மோடு I அல்லது மோடு II அல்லது மோடு III அல்லது அவை இணைந்தே இருக்கும் இப்பொழுது அந்த மோடுகள் பற்றி பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு மோடிலும் என்ன நிகழ்கிறது அவை எவ்வாறு குறிக்கப்படுகின்றன அவற்றில் எது மிகவும் ஆபத்தானது விரிசல் வளர்வதற்கு அது எவ்வாறு துணை புரிகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இப்பொழுது மோடு I படத்தை வரைந்து கொள்வோம் இது மிக முக்கியமானது படத்தில் காட்டியுள்ளவாறு விரிசலின் எதிர் பக்கங்கள் திறக்கின்றன விரிசலின் பக்கங்கள் விரிசலின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும் இது மோடு I என குறிக்கப்படுகிறது இது ஓபனிங் மோடு என்றும் அழைக்கப்படும் பெரும்பாலும் விரிசல்கள் இவ்வாறு திறக்கப்படுகின்றன அளிக்கப்படும் விசையின் காரணமாக இந்த விரிசலானது இவ்வாறு திறக்கிறது இது பொதுவான மற்றும் விரிசல் வளர்வதற்கு ஆபத்தான மோடு ஆகும் அளிக்கப்படும் விசைக்கு செங்குத்தாக விரிசல் ஆனது உருவாகும் என்று பெரும்பாலானோர் கோட்பாடுகளை உருவாக்கினர் Mode II loading மோடு II லோடிங் எனவே மோடு I மிகவும் ஆபத்தானது விரிசலுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் பீல்ட் சமன்பாடுகளை கண்டுபிடிக்கும் பொழுது மோடு I ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளை முதலில் உருவாக்க வேண்டும் அதன்பிறகு மோடு II மோடு III சமன்பாடுகளை உருவாக்க வேண்டும் நீங்கள் இந்த படத்தை ஓரளவிற்கு துல்லியமாக வரைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பிறகு மோடு II க்கு செல்லலாம் இது நழுவும் மோடு என்று அழைக்கப்படுகிறது இதிலுள்ள விரிசலை இந்த இயங்கு படத்தில் நீங்கள் பார்க்கலாம் விரிசலின் பரப்பானது இங்கே நழுவும் தளத்தில் நகர்கிறது இதை இன் பிளேன் ஷியர் மோடு அல்லது நழுவும் மோடு என்று அழைக்கலாம் விரிசல் பரப்பின் நகர்வானது விரிசலின் விளிம்புக்கு செங்குத்தாக இருக்கும் இதை நீங்கள் இந்த இயங்கு படத்தில் தெளிவாக பார்க்கலாம் விரிசலின் பக்கங்கள் ஒன்றன் மீது ஒன்று நழுவுகிறது எனவே திறக்கும் மோடு நழுவும் மோடு ஆகியவற்றை கண்டோம் இப்போது மூன்றாவதாக கிழியும் மோடு பற்றி பார்க்கலாம் இதை நீங்கள் வரைந்து இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இங்கே நாம் மொத்த அமைப்பையும் பார்க்கவில்லை வெளியிலிருந்து செயல்படும் விசை என்னவாக இருந்தாலும் விரிசல் எந்தப் பகுதியில் உள்ளது அதை மட்டுமே நாம் உற்று நோக்கி உள்ளோம் மோடு I மோடு II மோடு III ஆகியவற்றைப் பொருத்து விரிசலின் பக்கங்கள் எவ்வாறு நகருகின்றன என்பதை நாம் பார்க்கலாம் இரு கலப்பு உலோகங்களில் வெளியிலிருந்து திறக்கும் மோடு கூட விரிசலின் பக்கங்கள் நகர்வதற்கு காரணமாக உள்ளன ஆனால் நாம் வெளியிலிருந்து செயல்படும் விசைகளை பற்றி கணக்கில் கொள்வதில்லை விரிசலுக்கு பக்கத்தில் உள்ள பகுதியை மட்டுமே நாம் உற்று நோக்குவோம் Mode III loading மோடு III லோடிங் இது கிழியும் மோடு அல்லது மோடு III என்றும் அழைக்கப்படுகிறது விரிசலின் பக்கங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இது படத்தில் காட்டியுள்ளவாறு நகரும் இது அவுட் ஆப் பிளேன் ஷியர் மோடு என்றும் அல்லது கிழியும் மோடு என்றும் அழைக்கப்படுகிறது பொதுவாகவே காகிதமானது கிழித்தல் செயல்முறையில் பிரிக்கப்படுகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஒருவர் உங்களிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து அதைப் பிரிக்க சொன்னால் நீங்கள் இழுக்க மாட்டீர்கள் அதை ஒரு மடிப்பு மடித்து அதன் பின் கிழிப்பீர்கள் இது மிக எளியது எனவே ஒரு காகிதம் கிழிக்கும் போது எளிதாக பிரிகிறது விரிசல் உள்ள ஒரு அமைப்பில் வெளியிலிருந்து விசைகள் செயல்படும்போது விரிசலுக்கு அருகில் எந்த மாதிரியான விசை செயல்படும் அது மோடு I அல்லது மோடு II அல்லது மோடு III என்று கண்டுபிடிப்பது பிராக்ச்சர் மெக்கனிக்ஸின் ஒரு சவாலாகும் உங்களுக்கு கொடுக்கப் பட்டுள்ள வகுப்பீட்டில் ஒரு அமைப்பின் மீது செயல்படும் விசைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் விரிசல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றும் பார்க்கலாம் வெளியிலிருந்து செயல்படும் இந்த விசையினால் அந்த அமைப்பானது மோடு I அல்லது மோடு II அல்லது மோடு III போன்றவற்றில் இதில் தோல்வி முறிவு அடைகிறது என்பதை பிராக்ச்சர் மெக்கனிக்ஸின் அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது அற்பமானது அல்ல உங்களுக்கு ஒரு வகையான பயிற்சி தேவைப்படும் இதன் சுருக்கம் என்ன நமக்கு ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி ஃபேக்டர் என்றால் என்ன என்று தெரிந்து இருக்க வேண்டும் இதுவரை நாம் அதை வரையறுக்கவில்லை ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மோடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் கன்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் போலவே ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி ஃபேக்டர் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும் இது விரிசலுக்கு அருகில் ஸ்ட்ரெஸ் பீல்டின் வலிமையை குறிக்கிறது இதை KI KII KIII என்று குறிப்பிடலாம் அளிக்கப்படும் விசையை பொருத்து KI KII KIII ஆகியவற்றின் மதிப்புகள் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் உலோக பரிசோதனையின் மூலம் மோடு I மோடு II மோடு III ஆகியவற்றின் பிராக்ச்சர் டப்னஸ் மதிப்பை நீங்கள் கண்டுபிடியுங்கள் இதை KIc KIIc KIIIc என்று குறிப்பிடலாம் இங்கு c என்பது நெருக்கடியான மதிப்பை குறிக்கிறது இது ஒரு உலோகத்தின் பண்பு ஆகும் ஸ்ட்ரென்த் ஆப் மெடீரியலில் என்ன செய்தீர்கள் ஒரு அமைப்பின் மீது இணைந்த விசைகள் மொத்தமாக செயல்படும்போது அங்கே பிரின்ஸ்பால் ஸ்டிரஸ் என்ற ஒரு கோட்பாட்டை கண்டுபிடித்தோம் எளிய இழுவிசை சோதனையின் மூலம் கிடைத்த முடிவுகளை பயன்படுத்துக அதிலிருந்து அமைப்பின் மீது இணைந்த விசைகள் மொத்தமாக செயல்படும்போது எவ்வாறு தோல்வி முறிவு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடியுங்கள் இதற்கு ஒரே ஒரு சோதனை மட்டும் செய்தால் போதும் அதைப்போலவே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸில் நாம் KIc KIIc KIIIc ஆகியவற்றைப் பற்றி படித்திருந்தாலும் KIc மட்டும் கருத்தில் கொண்டு இணைந்த விசைகள் செயல்படும்போது எவ்வாறு தோல்வி முறிவு ஏற்படுகிறது என்பதை கண்டறியலாம் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் மற்றும் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் ஆகியவற்றில் உள்ள பொதுவான கருத்துகளை பற்றி நான் கூறியுள்ளேன் ஏனென்றால் நாம் என்ன புரிந்து கொண்டோமா அதையே பயிற்சி செய்யப் போகிறோம் அப்படி இருக்கையில் பயிற்சி செய்ய அது மிக எளிமையாக இருக்க வேண்டும் அதனால்தான் நாம் அதை தேர்ந்தெடுக்கிறோம் கணிதவியல் பார்வையில் நாம் அதை உற்று நோக்குவதில்லை அதற்கு நிறைய அளவுருக்கள் தேவைப்படுகின்றன அதன்பிறகே நாம் வடிவமைக்க முடியும் ஆனால் வடிவமைப்பு அவ்வாறு செயல்படுவது இல்லை அதை நடைமுறைப்படுத்த எளிய வழிமுறைகள் தேவை பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தைப் படித்தால் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் முதல் கேள்வி விரிசலின் நெருக்கடியான நீளம் என்ன அந்த அமைப்பு தோல்விமுறியும் வரை காத்திருந்து அதன்பிறகு நெருக்கடியான நீளத்தை கண்டுபிடிக்கலாம் என்று கூற முடியாது அதற்கு பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் சம்பந்தமான கோட்பாடுகளை உருவாக்கி அந்த விரிசலின் தன்மை எவ்வாறு இருக்கும் என்று புரிந்து கொண்டு அந்த உலோகத்தின் பண்புகளை அறிந்துஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அளிக்கப்படும் விசையின் அளவையும் கருத்தில் கொண்டு அந்த நீளத்தை கண்டுபிடிக்க முடியும் இது அந்த அமைப்பின் ஆபத்தான விரிசல் ஆகும் இங்கே மற்றுமொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கவில்லை இதுவரை நாம் பார்த்த கருத்துக்களில் ஒரே ஒரு விரிசல் இருப்பதாக மட்டுமே கண்டோம் ஏனென்றால் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்ட்டீரியலில் உலோகமானது எலாஸ்டிக் கன்டினியம் உடையதாகவும் அதில் வேறு எந்த உலோகமும் சேர்க்கப்படவில்லை என்றும் நாம் உலோகத்தில் தொடர்ச்சியற்ற நிலை இல்லை என்றும் அனுமானம் கொண்டோம் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த அமைப்பின் உள்ளார்ந்த குறைபாடுகள் பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உள்ளார்ந்த குறைபாடுகள் பற்றி பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்றை மட்டும் கணக்கில் கொள்ள முடியாது ஒரு அமைப்பில் நிறைய விரிசல்கள் இருக்கலாம் அதற்குண்டான கோட்பாடுகளை உருவாக்கிய பிறகு அதில் எந்த விரிசல் மிகவும் முக்கியமானது என்பதை கண்டறிந்து அந்த வடிவமைப்பின் மீது பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதுவே பகுப்பாய்வு செய்வதற்கு உண்டான சிறந்த வழி ஆகும் ஒருவேளை அதிக எண்ணிக்கையிலான விரிசல்கள் இருந்தால் அவை எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் அவற்றை எவ்வாறு அணுகுவது அதற்குண்டான வடிவமைப்பு வழிமுறைகள் என்ன போன்றவற்றை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே விரிசலின் நெருக்கடியான நீளம் என்ன என்பது முதல் கேள்வி ஆகும் இரண்டாவது கேள்வி என்ன விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்பது அடுத்த முக்கியமான ஒரு கேள்வியாகும் அடுத்த கேள்வி எவ்வாறு NDT சோதனையை நிர்ணயிப்பது விரிசல்கள் கிளைகளாகப் பிரியும் என்பதை நான் ஏற்கனவே காட்டியுள்ளேன் அதற்கு என்ன காரணம் இறுதியாக ஆற்றல் வெளியேறுவதற்குண்டான நுட்ப முறைகள் என்ன இதுபோன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்தப் பாடத்தின் இறுதியில் பதில் கூறலாம் இந்தக் கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் பதில் கூறினால் நீங்கள் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி ஓரளவிற்குத் தெரிந்து புரிந்து வைத்துள்ளீர்கள் என்று அர்த்தம் இந்த வகுப்பில் போட்டோ எலாஸ்டிசிடி மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட விரிசலின் தீவிரத்தைப் பற்றி தொடங்கினோம் அந்த போட்டோ எலாஸ்டிசிடியின் விளிம்புகள் 1 2என்பதை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் எனவே ஸ்ட்ரெஸ் பீல்ட் சமன்பாடுகளை உருவாக்க முடியும் பகுப்பாய்வின் முடிவில் இருந்து 1 2தொடர்பினை வரைய முடியும் அதை சோதனைகள் மூலம் கிடைக்கப்பெற்ற முடிவுடன் தொடர்புபடுத்தி பார்ப்பதே சிறந்தது அல்லது இதை பெரிய அடுக்குகளில் நாம் பெற வேண்டுமா என்ற கேள்வி எழும் அதற்கான விடையை போட்டோ எலாஸ்டிசிடி பரிசோதனை மூலம் பெறலாம் அதன் பிறகு இங்லிஸ் உருவாக்கிய கோட்பாடுகள் பற்றியும் கிரிஃபித்தின் பங்களிப்பு இர்வின் அதை எவ்வாறு தொடர்ந்தார் என்பதை நாம் பார்த்தோம் அதன்பிறகு LEFM மற்றும் EPFM எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதையும் சுருக்கமாக பார்த்தோம் இறுதியில் கண்ணாடியில் ஏற்படும் முறிவு பற்றியும் மற்றும் இந்த பாடத்தில் எந்த மாதிரியான கேள்விகள் எழும் என்றும் அவற்றுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பற்றியும் பார்த்தோம்